வணக்கம் செக்கியூர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான டெமோவிற்கு உங்களை வரவேற்கிறோம் ஹீப் எவ்வாறு இயங்குகிறது என்பதற்கான மற்றொரு டெமோவை இப்பொழுது நாம் பார்ப்போம் நாம் இப்போது ஒரு சிறிய நிரலை எடுத்துள்ளோம் அதை நீங்கள் உங்கள் மெய்நிகர் பெட்டியில் இருந்து பதிவிறக்கம் செய்து பின்னர் இயக்கலாம் இப்பொழுது நாம் மிகச் சிறிய நிரல் T1 c ஐ எடுத்துக்கொள்வோம் அதில் x மற்றும் y ஆகிய இரண்டு சுட்டிகள் வரையறுக்கப்படுகின்றன இவை இரண்டும் எழுத்துக்குறி சுட்டிகள்நாம் முதலில் x க்கு 15 பைட்டுகள் malloc ஒதுக்குவோம் பின்னர் அதை விடுவிப்போம் அதேபோல் y க்கு 13 பைட்டுகள் எம்மலாக் ஒதுக்குவோம் பின்னர் நாம் y ஐ விடுவிக்கிறோம் இது மிகவும் எளிமையான நிரலாகும் உண்மையில் இது எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த இரண்டு printf அறிக்கைகளில் நாம் உண்மையில் அச்சிடுவது x மற்றும் y இன் முகவரி நாம் நிரலை இயக்குவதற்கு முன்பு அதை சுத்தம் செய்து உருவாகியிருப்பதை நீங்கள் இங்கே பார்ப்பீர்கள் ஆச்சரியப்படும் விதமாக x மற்றும் y இரண்டும் ஒரே முகவரியைப் பெறுகின்றன எனவே இதன் பொருள் என்னவென்றால் x உடன் தொடர்புடைய தரவை y ஆல் அணுகலாம் அதேபோல் y உடன் தொடர்புடைய தரவை x ஆல் அணுகலாம் ஏனென்றால் x மற்றும் y இரண்டும் ஒரே முகவரியை கொண்டுள்ளன பட்டியலில் உள்ள அனைத்து இலவச தரவுகளையும் ptmalloc உள்ளுக்குள்ளே நிர்வகிக்கிறது நாம் 15 பைட்டுகளில் x ஐ எம்மலாக் செய்யும் போது ஹீப்பில் x உடன் தொடர்புடைய ஒரு தரவு உள்ளது பின்னர் x விடுவிக்கப்படும் போது இந்த எம்மலாக் துண்டானது இணைக்கப்பட்ட பட்டியலின் ஒரு பகுதியைப் பெறுகிறது இது நிரலில் செய்யப்படும் முதல் எம்மலாக் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பட்டியலில் கிடைக்கக்கூடிய ஒரு துண்டு x ஆகும் இப்போது எம்மலாக் ஐ மீண்டும் செயல்படுத்தும்போது ptmalloc முதலில் இந்த இலவச பட்டியலில் கோரிக்கையை நிறைவேற்றக் கூடிய திருப்தி அளிக்கக் கூடிய ஏதேனும் துண்டு உள்ளதா என்பதை பார்க்கலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் நம்மிடம் ஒரு பட்டியல் உள்ளது அந்த பட்டியலில் நம்மிடம் ஒரு துண்டு உள்ளது அது விடுவிக்கப்பட்ட x துண்டு போல் உள்ளது இப்பொழுது இந்த துண்டானது y க்கு ஒதுக்கப்படுகிறது அதனால் இங்கே என்ன நடக்கும் என்றால் y மற்றும் x ஆகியவை ஒரே மாதிரியான மெமரியை பெறும் இதுவே x மற்றும் y ஒரே முகவரியில் இருப்பதற்கான காரணம் இப்போது கோரப்பட்ட எம்மலாக் இன் அளவைப் பொறுத்து நிச்சயமாக முடிவு மாறுபடும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் 15 மற்றும் 13 ஆகியவை ஒப்பீட்டளவில் நெருக்கமாக உள்ளன எனவே அவை இலவச பட்டியலில் வருகின்றன உதாரணமாக நாம் மிகப் பெரிய ஒன்றை ஒதுக்கியிருந்தால் அதாவது 32 பைட்டுகள் என்று சொல்லலாம் பின்னர் இது போன்ற பைட்டுகளால் நினைவகத்தில் x இல் இருந்து விடுவிக்கப்பட்ட இலவச துண்டுகளை எம்மலாக் ஆல் மறுபடியும் பயன்படுத்த முடியாது எனவே மிகப்பெரிய ஒன்றை மெமரியில் நாம் ஒதுக்க வேண்டும் ஆகவே x மற்றும் y இன் எம்மலாக் ஆல் கோரப்பட்ட 32 பைட்டுகளை 15 ஐத் தொடர்ந்து வைத்திருந்தால் நாம் வெவ்வேறு துண்டுகளை பெறுவோம் எனவே இங்கு x மற்றும் y மெமரியில் வெவ்வேறு பகுதிகளைக் கொண்டுள்ளதால் அவை இரண்டும் வெவ்வேறு முகவரிகளை கொண்டு உள்ளனவா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் இதேபோல் மூன்றாவது சுட்டிக்காட்டி வரையறுக்கப்பட்டு அதற்கு நினைவகத்தில் மீண்டும் 15 பைட்டுகள் ஒதுக்கியிருந்தால் x மற்றும் z ஆகியவை மெமரியில் ஒரே முகவரிகளை கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் y ஆனது வேறு முகவரியை கொண்டிருக்கும் x ஆல் மெமரியில் விடுவிக்கப்பட்ட துண்டுகள் y க்கு ஒதுக்கப்பட்டு உள்ளதால் x மற்றும் y ஒரே முகவரியை கொண்டிருப்பதை நம்மால் காணமுடியும் ஏனெனில் இது x க்கு சிறந்த பொருத்தமாக இருந்தது அதே நேரத்தில் y ஆனது வேறுபட்ட ஒரு துண்டை x இலிருந்து பெறுகிறது